இறுதி பகுதியாக நாம் ஹைபிரிட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம் நாம் ஹைபிரிட் மெத்தட்ஸ் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க வேண்டும் ஹைபிரிட் மெத்தடின் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை நான் கொடுக்கப் போகிறேன் ஹைபிரிட் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது இதுவரை நாம் தனித்தனியான மெத்தட்களை படித்து இருக்கிறோம் இன்டெகிரல் சமன்பாடுகளிலிருந்து நாம் தொடங்கினோம் நாம் பைனட் எலிமெண்ட் பற்றி பார்த்தோம் பிறகு நாம் பைனட் டிஃபரன்ஸ் டைம் டொமைன் பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு மெத்தடும் அதனதன் நிறை குறைகளை பெற்றுள்ளது ஹைபிரிட் மெத்தட்ஸ் குறைந்தது இரண்டு மெத்தட்களையாவது இணைக்கும் போது கிடைப்பவை நாம் இரண்டு மெத்தட்களின் நிறைகளை எடுத்துக்கொண்டு ஒன்றை வடிவமைக்க முடியும் இந்தப் பகுதியில் குறிப்பாக நாம் பைனட் எலிமெண்ட் மெத்தடை பவுண்டரி இன்டெகிரல் மெத்தட் உடன் இணைப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் இதற்குப் பின்னால் உள்ள தனித்தன்மை வாய்ந்த காரணத்தை பார்ப்போம் இந்த மெத்தட்கள் என்ன மற்றும் இவை ஏன் நமக்கு தேவைப்படுகின்றன நாம் ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை பார்க்கலாம் நான் ஒரு ஸ்கேட்டெரிங் ப்ராப்ளத்தை எடுத்துக் கொள்கிறேன் ஸ்கேட்டெரிங் பிராப்ளம் எடுத்துக்காட்டு கொடுப்பதற்கு ஒரு சரியான ப்ராப்ளம் இதை ஒரு விமானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இது இதனுள்ளே பல்வேறு பகுதிகளை கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்யப் போகிறோம் இந்தப் பொருளின் RCS ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அதற்காக இதை தீர்க்க வேண்டும் நாம் ஒரு யதார்த்தமான நிகழ்வை எடுத்துக் கொள்வோம் முழு பொருளுமே ஒரே மூலப் பொருளால் ஆனது என்று என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது விமானமானது உலோகத்தால் ஆன சட்டத்தை கொண்டு இருக்கும் அது கண்ணாடியாலான விமானி அறையை கொண்டிருக்கும் அது சில பிளாஸ்டிக் பகுதிகளையும் கொண்டிருக்கும் ரப்பர் டயரை கொண்டிருக்கும் ஒவ்வொன்றும் வேறு வேறு மூலப் பொருளால் ஆனவை என்னால் இந்தப் பொருளில் எல்லையை தனியாக்கி ப்ராப்ளத்தை தீர்க்க முடியாது எனக்கு சில கன அளவு முறை தேவைப்படுகிறது நமக்குத் தெரிந்த கன அளவு முறைகள் என்னென்ன εr ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் என்று உங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன மெத்தட்களை தெரியும் வால்யூம் இன்டெகிரல் மெத்தட் மற்றும் பைனட் எலிமெண்ட் மெத்தட் ஆகியவை நமக்கு தெரியும் இந்த மெத்தட்களில் பொருளின் உள்பகுதியை தொடர்ச்சி அற்றதாக மாற்றுகிறேன் இவை பவுண்டரி இன்டெகிரல் மெத்தட் ஆகும் இந்தப் பிராப்ளத்திற்கு நான் சர்பேஸ் இன்டெகிரல் மெத்தடை பயன்படுத்த விரும்புகிறேன் பிராப்ளம் என்னவாக இருக்கும் இன்டெகிரல் சமன்பாடுகளில் தெரியாத உறுப்புகளை ஹைஜென்ஸ் ப்ரின்சிபிளை பயன்படுத்தி இதன் கடைசி வெளிப்புற எல்லையாக மாற்றுவேன் நான் சர்பேஸ் இன்டெகிரல் பார்முலேஷனை பயன் பயன்படுத்தினால் இதில் தொழில்நுட்ப சிரமம் என்ன இருக்கும் பவுண்டரி கடினம் ஆனதாக இருக்கலாம் இன்னும் கடினமான சவால் என்ன இருக்கும் மாணவன் கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function அந்த ஊடகத்தில் கிரீன்ஸ் பங்க்ஷனை Green's function கணக்கிடுவது எளிதானது அல்ல வெற்றிடத்திற்கான கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function எளிதானது ஆனால் பல்லின ஊடகத்திற்கான கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function சாத்தியம் இல்லை இதுவே தொழில்நுட்ப சிரமம் எனவே நான் சர்பேஸ் இன்டெகிரல் பார்முலேஷனை செய்ய முடியாது FEM மற்றும் வால்யூம் இன்டெகிரல் பார்முலேஷன் ஆகியவை நமது இரண்டு வழிகள் ஆகும் கணக்கிடுதலில் FEM மற்றும் வால்யூம் இன்டெகிரல் இடையே உள்ள முக்கியமான வித்தியாசங்களை எடுத்து கொள்வோம் மாணவன் ரெஸ்பான்ஸ் FEM நெருக்கம் இல்லாத சமன்பாட்டு தொகுதியை கொடுக்கிறது வால்யூம் இன்டெகிரல் நெருக்கமான சமன்பாட்டு தொகுதியை கொடுக்கிறது வேகத்தை எடுத்துக்கொண்டால் FEM மிக மிக விரைவானது வால்யூம் இன்டெகிரல் மிக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பொறியியல் சம்பந்தமான ப்ராப்ளம் களுக்கு FEM ஐ பொதுவாக நீங்கள் பயன்படுத்தலாம் பல வணிக மென்பொருட்களும் FEM ஐ பயன்படுத்துகின்றன நான் இந்தப் ப்ராப்ளத்தை தீர்க்க விரும்பினேன் இந்த ப்ராப்ளத்தின் RCS என்ன என்று நான் கேட்கிறேன் இங்கே இருக்கும் இந்த ப்ராப்ளத்தை நான் கணக்கிட விரும்பினேன் FEM ஐ பயன்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை நான் தீர்க்க விரும்பினேன் நான் அதை எப்படி செய்வேன் நீங்கள் எல்லா படிநிலைகளையும் சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் முக்கியமான படிநிலை என்ன இது உங்களுக்கு தெரியும் என்று எடுத்துக்கொள்வோம் நாம் நம்முடைய விமானத்தை இன்னொரு முறை பார்ப்போம் மாணவன் முக்கோணங்களாக மாற்றுங்கள் முக்கோணங்களாக மாற்ற வேண்டும் சரியா நான் அதை முக்கோணமாக மாற்றும் முன்னர் முதலில் டொமைன் ஆப் இன்ட்ரஸ்ட் என்ன அது விமானத்தின் எல்லைக் கோடாக இருக்குமா அல்லது அதைவிட சிறிது அதிகமாக இருக்குமா மாணவன் சிறிது அதிகமாக இருக்கும் ஏன் சிறிது அதிகமாக இருக்கிறது மாணவன் ஏனென்றால் நான் பவுண்டரி கண்டிஷனை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது நாம் படித்த எளிமையான பவுண்டரி கண்டிஷன் உட்கிரகிக்கும் பவுண்டரி கண்டிஷன்கள் ஆகும் அவற்றிற்கு ஒரு சிறிய காற்று இடைவெளி பொருளுக்கும் நான் முடித்து வைக்கும் எல்லைக்கும் இடையில் இருப்பது அவசியம் எளிமைப் படுத்துதலுக்காக நான் இதைப்போன்ற ஒரு எல்லையை கொண்டிருப்பேன் இதை ஒரு வட்டம் என்று நான் காண்பிக்கிறேன் ஆனால் இது பொருளின் வடிவத்தையே பின்பற்றும் இது வந்து காற்று இது வந்து பொருள் இப்போது இந்த முழு பரப்பும் முக்கோணங்களாக உடைக்கப்பட்ட வேண்டும் பைனட் எலெமென்ட்டை எடுத்துக்கொண்டால் இதை நான் இப்படி தீர்ப்பேன் RBC பயன்படுத்தப்படும் வெளிப்புற எல்லை இது ஆகும் இது எனக்கு ஒரு நெருக்கமற்ற அமைப்பை கொடுக்கிறது வால்யூம் இன்டெகிரலுடன் கூடிய ப்ராப்ளத்தை நினைவு கூறுங்கள் வால்யூம் இன்டெகிரலில் நான் எதை எல்லையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மாணவன் விமானம் விமானம் என்பது சரி அது பொருளாக இருக்கிறது ஆனால் பிராப்ளம் நெருக்கமானதாக இருக்கிறது மாணவன் நெருக்கமானதாக இருக்கிறது நெருக்கமான சமன்பாடுகளின் அமைப்பு சரியா இது நெருக்கமான சமன்பாடுகளின் அமைப்பின் நிறை இது நெருக்கமான சமன்பாடுகளின் அமைப்பின் குறை இது தீர்ப்பதற்கு மிக மிக கடினமாக மாறுவதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நெருக்கமான சமன்பாடுகளின் அமைப்பை தீர்ப்பதற்கு என்னென்ன சிரமங்கள் இருந்தன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவன் n கியூப் தோராயமாக இது சிறிது குறைவாக இருக்கும் ஆனால் இதன் வரிசைn3 என்று இருக்கும் நெருக்கம் அல்லாத சமன்பாடுகளின் அமைப்பிற்கு இதுபோன்று இருக்கும் மாணவன் இது nlog போன்று இருக்கும் ஆனால் log என்பது சிறிய எண் n பெரிதாக ஆகும்போது நீங்கள் 3D விமானம் அல்லது 3D கப்பல் போன்றவற்றை எடுத்துக் கொள்வீர்கள் n3மிகவும் பெரிதாக இருக்கிறது எனவே சேமிக்கும் இடங்களின் தேவையும் அதிகமாக இருக்கிறது அவை நெருக்கமாகவும் இருக்கின்றன அது n ஸ்கொயர்ட் எலிமெண்ட்களை சேமிக்க வேண்டியிருக்கிறது இங்கே நான் ஸ்கேலார் தடவை n போன்று சேமிக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் நெருக்கம் அற்ற பதிவுகள் மட்டுமே அங்கு உள்ளன எனவே தான் நீங்கள் FEMஐ பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இது அதன் நிறை அதன் குறை என்னவென்றால் நான் காற்றை தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டும் அது சிறிது பாதகமானதாக தோன்றுகிறது நாம் இன்டெகிரல் சமன்பாட்டு முறைகளை பார்க்கலாம் இன்டெகிரல் சமன்பாட்டு முறைகள் என்பவை சர்பேஸ் இன்டெகிரல் முறைகளை குறிக்கின்றன இதை என்னுடைய பொருளாக வைத்து கொள்வோம் அது Γ என்ன வரையறுக்க பட்ட எல்லையை கொண்டு இருக்கிறது இதை நான் எப்படி அணுகுவேன் இதை கன அளவு 1 என்றும் இதை கன அளவு 2 என்றும் கொள்வோம் மன்னித்துக்கொள்ளுங்கள் உட்புறத்தில் இதை கன அளவு 2 என்று அழைப்போம் வெளிப்புறத்தில் இது கன அளவு 1 உட்புறத்தில் இது கன அளவு 2 நமக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கின்றன அந்த சமன்பாடுகளின் பெயர் என்ன மாணவன் எக்ஸ்டிங்ஷன் கோட்பாடு எக்ஸ்டிங்ஷன் கோட்பாடு சரியா நாம் எக்ஸ்டிங்ஷன் கோட்பாட்டை பயன்படுத்துகிறோம் எக்ஸ்டிங்ஷன் கோட்பாடு தெரியாதவைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்த படுகிறது தெரியாதவைகள் என்னென்ன மாணவன் டேன்ஜென்ஷியல் புலங்கள் எங்கே இருக்கின்றன மாணவன் எல்லைகளில் இருக்கின்றன எல்லையின் மீது சரியா தெரியாதவைகள் டேன்ஜென்ஷியல் புலங்களாக இருக்கின்றன 2 D ப்ராப்ளத்தில் 2 D ஐ எடுப்போம் இதை TM ஆக உருவாக்குவோம் என்னுடைய தெரியாதவைகள் என்னவாக இருக்கின்றன வெக்டரான H டேன்ஜென்ஷியல் மற்றும் Ez என்ற இரண்டும் தெரியாதவைகளாக இருக்கின்றன சர்பேஸ் இன்டெகிரல் சமன்பாடுகளை நினைவில் கொள்ளுங்கள் n மற்றும் ϕ என்ற மாறிகள் இரண்டு தெரியாதவைகளாக இருந்தன ϕ என்னுடைய Ez ஆக இருந்தது இன்னொன்று H டேன்ஜென்ஷியலுக்கு நேர்விகிதத்தில் இருந்தது நாம் அதை தீர்த்து இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பெற்றோம் அதனுடன் கூட எனக்கு என்ன வேண்டும் என்றால் கிரீன்ஸ் பங்க்ஷன்கள் Green's function G1 மற்றும் G2 வேண்டும் G1 வெற்றிடத்திற்கானது G2 பலவகை பொருட்களுக்கானது அது பலவகை பொருட்களுக்கானது என்பதால் அவ்வளவு சுலபமானது அல்ல மாணவன் k வின் மதிப்பு என்ன No there your differential equation if you remember 2Gk2rGrr rr இல்லை அது உங்கள் டிஃபரன்ஷியல் சமன்பாடு 2Gk2rGrr rr என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் மாணவன் நீங்கள் எதை தொடர்ச்சியற்றது ஆக்குகிறீர்கள் நீங்கள் இதை தொடர்ச்சியற்றதாக மாற்றினாலும் கூட உங்களால் இந்த G க்கு அனலிடிகல் எக்ஸ்பிரஷனை நிச்சயமாக பெற முடியாது வேண்டும் ஆனால் இதன் எண்ணியல் மதிப்புகளை மட்டும் நீங்கள் பெற முடியும் இந்த வழி முறையை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த G2 வை எண்ணியல் முறையில் கணக்கிட வேண்டி இருக்கும் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க நீங்கள் முதலில் k வை எல்லா புள்ளிகளிலும் தீர்க்க வேண்டும் மேலும் சென்று உங்களுடைய r ஐ தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டும் மாணவன் சார் இந்த முறையில் நீங்கள் Refer Time 1014 எல்லையை தொடர்ச்சி அற்றதாக மாற்றுகிறீர்கள் மாணவன் மற்றும் நீங்கள் G1 ஐ பயன்படுத்துகிறீர்கள் G1 மற்றும் G2 மாணவன் ஆமாம் G2 என்றால் நீங்கள் k2 ஐ வேறு ஏதாவது மதிப்பாக மாற்றுகிறீர்கள் நான் இதை தெளிவாக்க வேண்டும் நாம் முந்தைய பகுதிகளில் படித்த சர்பேஸ் இன்டெகிரல் பார்முலேஷனில் வால்யூம் 2 என்ற இரண்டாவது பொருள் ஒரே விதமான பொருளாக இருந்தது வெற்றிடத்திற்கான என்னுடைய ஹேங்கல் என்ன என்னுடைய க்ரீன்ஸ் பங்க்ஷன் Green's function G1 k|r − r′| இந்த ஹேங்கல் பங்ஷனின் வடிவத்தில் இருந்தது சில மாறிலிகள் அங்கே இருந்தன அதை நாம் k என்று அழைப்போம் ஊடகம் மாறும் போதும் அது ஒரே விதமாகவே இருந்தது நான் இந்த k வை அந்த ஊடகத்தின் k வால் மாற்றுவேன் ஊடகம் ஒரே விதமாக இல்லாமல் பல விதமாக இருக்கும் பொழுது k க்கு எந்த மதிப்பும் இருக்காது அது இப்படி இருக்கும் எனவே அது ஹேங்கல் பங்ஷனாக இருக்காது நீங்கள் அதை மூடிய வடிவத்தில் எழுத முடியாது மாணவன் சார் நீங்கள் அனேகமாக சர்பேஸ் இன்டெகிரலை பயன்படுத்த போகிறீர்கள் எனவே சர்பேஸ் இன்டெகிரல் பொருட்கள் ஒரே விதமாக இருக்கும் போது சர்பேஸ் இன்டெகிரல் சமன்பாடுகள் மிகவும் உதவி கரமாக இருக்கும் இது சில நேரங்களிலேயே நடக்கும் அவை அவ்வாறு நடக்க வில்லை என்றால் நீங்கள் வால்யூம் டிஸ்கிரீட்டைசேஷன் மெத்தட்களான FEM அல்லது வால்யூம் இன்டெகிரலை பயன்படுத்துவீர்கள் ஏனென்றால் இந்த G2 வை அவற்றின் மூலம் கணக்கிட முடியும் அதை எண் சார்ந்து மட்டும் கணக்கிட முடியும் அது அதிக வேலையை கோருவதாகும் எனவே நீங்கள் அதை தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள் G2 வை பயன்படுத்த முடியாது எளிதாக தீர்க்க கூடிய நெருக்கம் அல்லாத அமைப்பை FEM கொடுக்கிறது என்ற மிகப்பெரிய நன்மையை FEM பெற்றிருப்பதால் அதை நீங்கள் பயன் பயன்படுத்துவீர்களா என்பதே கேள்வி இந்த அதிகமாக இருக்கும் காற்று பகுதியை தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டும் காற்றை தொடர்ச்சி அற்றதாக மாற்றுவது தவிர அதன் உடன் வேறு ஏதாவது ப்ராப்ளம் உள்ளதா மாணவன் பவுண்டரி ஆமாம் பவுண்டரியுடன் பவுண்டரியில் என்ன ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனில் என்ன பிராப்ளம் உள்ளது மாணவன் அவை எப்பொழுதுமே இயல்பாக இருப்பது இல்லை வேவ் மிகச் சரியாக அதன் மேல் விழும் போது பவுண்டரி கண்டிஷன் உண்மையாக இருக்கும் வேவ் ஒரு கோணத்தில் விழும் போது பிழை பூஜ்ஜியமாக இருக்காது காற்றை தொடர்ச்சி அற்றதாக மாற்றுவது தவிர துல்லியம் அல்லாத பவுண்டரி கண்டிஷன் பிராப்ளமும் எனக்கு இருக்கிறது சர்பேஸ் இன்டெகிரல் பார்முலேஷனை எடுத்து கொண்டால் நமக்கு எந்த பவுண்டரி ப்ராப்ளமும் இல்லை டேன்ஜென்ஷியல் புலங்கள் கீழ்படியும் மிகச் சரியான உறவாக எக்ஸ்டிங்ஷன் கோட்பாடு இருக்கிறது நாம் எந்த அப்ராக்ஸிமேஷனையும் எடுக்க வில்லை நாம் காற்றையும் கருத்தில் கொள்ள தேவை இல்லை இது மிகச் சரியாக அந்த உறவாகவே இருக்கிறது இதை விட சிறந்ததை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பரிந்துரை என்னவாக இருக்கும் நான் FEM இன் நிறைகளையும் மற்றும் சர்பேஸ் இன்டெகிரல் பார்முலேஷனின் நிறைகளையும் பயன்படுத்த விரும்புகிறேன் CEM பற்றி தெரிந்த ஒரு பொறியாளராக நீங்கள் சிந்தித்தால் என்ன செய்வீர்கள் நீங்கள் இரண்டின் குறைகளையும் நீக்க விரும்புவீர்கள் முக்கோணத்தின் முனைகள் பவுண்டரியை இந்த முழு டொமைனில் இருந்து தொடங்கலாம் என்று சொல்கிறீர்கள் மாணவன் இல்லை மாணவன் உங்களுக்கு இது தேவை இதைப் போன்ற ஒரு பவுண்டரியில் இருந்து தொடங்க வேண்டும் என்பது உங்களுடைய பரிந்துரை மாணவன் பிறகு முக்கோணங்களுக்குள் தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டும் முக்கோணங்களுக்குள் தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டும் மாணவன் எப்படி G2 வை பெறுவது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை இது மாற்றபட்டதின் மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்னிடம் சில கட்டமைப்பு தொகுதிகள் உள்ளன என்று நினைக்கிறேன் பொருளின் உட்பகுதிக்கு FEM ஐ பயன்படுத்த நாம் விரும்புகிறோம் மாணவன் சார் முக்கோணத்தின் முனைகளுக்கு இணையாக நாம் செல்ல வேண்டுமா FEM ஐ எடுத்து கொள்ளும் போது பவுண்டரியின் ஒவ்வொரு உறுப்பிலும் பவுண்டரி கண்டிஷன் செயல்படுத்த படுகிறது மாணவன் பவுண்டரியில் அது உங்களுக்கு தெரியும் மாணவன் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டுமா என்று கேட்கிறேன் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் நீங்கள் தொடர்ச்சி அற்றதாக மாற்ற வேண்டும் FEM அமைப்பின் சமன்பாடுகளின் முழு கணக்கீட்டு டொமைனும் முக்கோணங்களாக துண்டாக்க படுகிறது மாணவன் சார் சரி ஆமாம் மாணவன் நீங்கள் ஒவ்வொரு முக்கோணத்தையும் கழிக்க முடியும் Refer Time 1417 அதை பயன்படுத்துவதே உங்களுடைய பரிந்துரை பவுண்டரி இன்டெகிரலை மட்டும் பயன்படுத்துவதே பரிந்துரை ஆனால் அதை துண்டு துண்டான ஒரே மாதிரி பகுதிகளாக மாற்ற வேண்டும் எல்லாவற்றின் மேலும் சரியாக்க பட்ட பகுதிகள் மற்றும் தெரியாத டேன்ஜென்ஷியல் புலங்களை பெருக்க வேண்டும் அதை செய்ய முடியும் அது மிக மிக கடினமானதாக இருக்க போகிறது நாம் என்ன செய்வோம் நீங்கள் சரியான வழியில் இருந்தீர்கள் ஆனால் வழிதவறி விட்டீர்கள் FEM ஐ உட்பகுதி பொருட்களுக்கு பயன்படுத்துங்கள் அதாவது நான் உட்பகுதி பவுண்டரியை தொடர்ச்சி அற்றது ஆக்குகிறேன் காற்றை தொடர்ச்சி அற்றதாக்கும் வேலையும் துல்லியம் அல்லாத பவுண்டரி கண்டிஷனும் எனக்கு தேவை இல்லை என்று நான் முடிவெடுத்து விட்டேன் FEM இன் பகுதியாக நான் எங்கே பவுண்டரி கண்டிஷனை செயல் படுத்துவேன் அந்த பகுதியில் ABC ஐ செயல்படுத்துவதற்கு பதிலாக நான் செயல் படுத்துவேன் என்னால் ஒருவழியாக பவுண்டரி இன்டெகிரல் சமன்பாடுகளை பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் அவை துல்லியமானவை மற்றும் பவுண்டரிக்கு இணையாக உள்ளன இதுதான் நுட்பம் இதுதான் கருத்துருவம் எனவே FEM ஐ உட்பகுதி பொருட்களுக்கு பயன்படுத்துங்கள் இதை சர்பேஸ் இன்டெகிரல் என்று அழைப்பதற்கு பதிலாக தொழில்நுட்ப ஏடுகளில் இது பவுண்டரி இன்டெகிரல் என்று அழைக்கப்படுகிறது பவுண்டரி கண்டிஷன்களுக்கு ABC க்கு பதிலாக பவுண்டரி இன்டெகிரலை பயன்படுத்துங்கள் அதுவே உயர் நிலையில் நமது அணுகுமுறையாக இருக்க போகிறது நாம் இன்னும் கொஞ்சம் எப்படி இதை நடைமுறையில் செய்து முடிப்பது என்று பார்ப்போம் ஆனால் செயல் நோக்கம் தெளிவாக இருக்கிறது நம்மால் எப்படியாவது இதை செய்ய முடிந்தால் நாம் காற்றை தொடர்ச்சி அற்றதாக மாற்றி இருக்க மாட்டோம் நாம் பவுண்டரி கண்டிஷனின் துல்லிய தன்மையின் அனுகூலத்தை பயன்படுத்தியிருப்போம்